இந்த குறிப்பிட்ட பாடத்தின் கடைசி வாரம் 12 வது வாரத்தில் இருக்கிறோம் எனவே இந்த வாரத்தில் மெமரியைப் பற்றி விவாதிப்போம் எனவே மெமரி அதன் வெவ்வேறு வகைகள் இன்புட் அவுட்புட் எவ்வாறு அரேஞ்ச் செய்யப்பட்டுள்ளது அட்ரசிங் மோட்ஸ் மற்றும் மெமரி ரீட் மற்றும் ரைட் சைக்கில்ஸ் பற்றிய சில டிஸ்கஷன் தொடங்குவதற்கு முன் கடந்த வாரம் 11 வது வாரத்தில் நாம் விவாதித்ததை விரைவாகப் பார்ப்போம் கடந்த வாரத்தில் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் மற்றும் டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ஷன் பற்றி பார்த்தோம் நாம் டிஜிட்டல் டு அனலாக் மாற்றத்துடன் தொடங்கினோம் பைனரி லேடர் அடிப்படையிலான டிஏசி மற்ற முறை வெயிட்டட் ரெசிஸ்டர் பேஸ்டு டிஏசியை விட விரும்பப்படுவதைக் கண்டறிந்தோம் லோடிங் பாயிண்ட் ஆப் வீயுவில் அவுட்புட் இம்பிடன்ஸ் பாயிண்ட் ஆப் வியூவில் எனவே சில நன்மைகள் உள்ளன இது உங்களுக்குத் தெரியும் மிகவும் பொதுவானது இந்த வெயிட்டிங் பகுதியில் பைனரி வெயிட்ஸ் அனலாக் அவுட்புட்டிற்கு ஏற்ப மேப்பிங் செய்யப்படுகிறது இதை தவிர பஃபர் ஆம்ப்ளிபையர் ரெஜிஸ்டர் லெவல் ஆம்ப்ளிபையர் போன்ற பிற சர்க்யூட்களும் உள்ளன இவை அனைத்தும் ஒரு டிஏசி வேலை செய்யத் தேவை பின்னர் நாம் ஏடிசிக்குச் சென்றோம் ஃபிளாஷ் ஏடிசி ஒரே நேரத்தில் கன்வர்ட் ஆகும் முறை மிக வேகமாக இருப்பதைக் கண்டோம் ஆனால் தேவைப்படும் கம்பரட்டர்களின் எண்ணிக்கை மிகப் அதிகம் கவுண்டர் அடிப்படையிலான முறையில் கம்பரட்டரின் எண்ணிக்கை 1 ஆகக் குறைகிறது என்பதைக் கண்டறிந்தோம் ஆனால் ஒரு அனலாக் சிக்னலை அதற்கு ஈகுவலன்டான டிஜிட்டல் கன்வர்ஷனுக்கு எடுக்கப்பட்ட நேரம் மிகப் பெரியது நேரத்தைக் குறைக்க அப் மற்றும் டவுன் கவுண்டர் இரண்டையும் பயன்படுத்தும் ஏடிசியின் கண்டினுயுஸ் ட்ராக்கிங் டைப் வகையைப் பற்றி விவாதித்தோம் பின்னர் நாம் அப்ராக்ஸிமேஷன் டைப் ஏடிசி பற்றி விவாதித்தோம் இது மிகவும் பிரபலமானது மேலும் பல இன்புட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றப்படும்போது அதன் நன்மைகள் உள்ளன கண்டினுயஸ் ட்ராக்கிங் டைப்பில் ட்ராக்கிங் விட்டுப் போகிறது ஒரு இன்புட்டிலிருந்து மற்றொன்றிக்கு மாறும் போது லாக்கிங் விட்டுப் போகிறது நாம் டூயல் ட்ரேஸ் ஏ சி யையும் விவாதித்தோம் அதில் இன்டகிரேட்டர் பயன்படுத்துகிறது அதற்காக ஏ சி சிறந்த நாய்ஸ் இமியூனிட்டி அட்வாண்டேஜ் வழங்குகிறது மேலும் டெல்டா சிக்மா ஏடிசி பற்றி விவாதித்தோம் இது மெதுவாக மாறும் சிக்னல்களுக்கு நல்லது இது இன்புட்டை ஓவர் சாம்பிலிங் செய்கிறது மேலும் இது மிக அதிக ரெசலுஷனை கொடுக்க முடியும் அதாவது ஏ டு டி கன்வர்ஷனில் நாம் பெறக்கூடிய பிட்களின் எண்ணிக்கை மிகப் பெரியது செயல்திறன் அளவீடுகள் சிலவற்றையும் நாம் விவாதித்தோம் அக்கியுரசி ரெசலுஷன் மற்றும் டிஜிட்டல் வகை மற்றும் அனலாக் வகை ஆகியவற்றிலிருந்து எரர்கள் உள்ளன அதோடு 11 வது வாரத்தை நாம் முடித்தோம் இப்போது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது டிஜிட்டல் சர்கியுட்டில் நாம் சந்திக்கும் மெமரி டைப்களுடன் தொடங்குகிறோம் இங்கே நாம் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட சில டேட்டா ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் மெமரிப் பற்றி பேசுகிறோம் மேலும் அவை மெமரியாகப் பயன்படுத்தப்பட்டு வரும் ஃபிளிப் ஃப்ளாப் ரெஜிஸ்டரை கண்டோம் இந்த குறிப்பிட்ட வாரத்தில் நாம் செமிகண்டக்டர் மெமரி ஸ்பெஷலாக டிசைன் செய்யப்பட்ட செமிகண்டக்டர் மெமரி பற்றி மேலும் பார்ப்போம் மேலும் கம்ப்யூட்டரில் பயன் படும் மேக்னடிக் டிஸ்க் ஆப்டிகல் டிஸ்க் போன்ற வடிவத்தில் வரும் மெமரி எலிமென்ட்ஸ் உள்ளன ஆனால் அது இந்த குறிப்பிட்ட விவாதத்தின் எல்லைக்கு வெளியே உள்ளது ஒரு கம்ப்யூட்டிங் தளத்துடன் ஒரு பெரிபெரலாக அவற்றை கனக்ட் செய்யும்போது அவற்றைப் பயன்படுத்துகிறோம் எனவே செமிகண்டக்டர் மெமரி சிப்களில் முக்கியமாக இரண்டு வகைகளைக் உள்ளன ஒன்று ரேம் என்று அழைக்கப்படுகிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வோலட்டைல் அதாவது பவர் இல்லையென்றால் இது நிலையற்றது வேல்யு இழக்கப்படுகிறது இது எழுதுவது எளிதானது மற்றும் படிக்க எளிதானது மல்டிபில் ரீட் மற்றும் ரைட் செயல்பாடு சாத்தியமாகும் அதற்காக இதை ரீட் ரைட் மெமரி என்றும் அழைக்கப்படுகிறது இதற்கு மாறாக ரோம் ரீட் ஒன்லி மெமரி எனப்படும் மற்றொரு வகை மெமரி உள்ளது இது நான் வோலட்டைல் மற்றும் இது பல ரீட்கள் செய்யலாம் எனவே இதன் பொருள் என்ன சில முயற்சிகளுடன் ஒரு முறை ரைட் செய்யப்பட வேண்டும் என்று நான் சொல்கிறேன் எனவே இதற்கு சில சிறப்பு முயற்சிகள் தேவை சிறப்பு வழிமுறை தேவை எனவே பயனர் பார்வையில் இறுதி பயனர் ஃபைனல் யூசர் அதை பல முறை ரீட் செய்ய முடியும் ஆனால் டெவலப்பர்கள் பார்வையில் டெவலப்பர் இதை ரைட் செய்ய முடியும் சில சிறப்பு வழிமுறைக் கொண்டு இது ரோம் என்று அழைக்கப்பட்டாலும் இது அதன் தன்மையால் ஒரு ரேண்டம் ஆக்ஸஸ் மெமரி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே ரேண்டம் ஆக்ஸஸ் என்பது தகவலின் அணுகல் ஸ்டோரேஜ் ஸ்டோர்ட் டேட்டா டிஜிட்டல் இன்பர்மேஷன் இது மெமரி பிளாக்கில் மெமரி அமைந்துள்ள ஃபிசிக்கல் லொகேஷனைப் பொருத்து இல்லாமல் இன்டிப்பன் டென்டாக உள்ளது அது எங்குள்ளது என்பது உண்மையில் தேவையில்லை ஆனால் அது ஒரு தொடர்ச்சியான அணுகல் சீக்குவன்ஷியல் ஆக்ஸஸ் ஆக இருந்தால் அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சீக்குவன்ஷியலாக நகர வேண்டும் எனவே அது தள்ளி இருந்தால் அது நேரம் எடுக்கும் அது ஒரு டேப்பில் இருந்தால் அதிக நேரம் எடுக்கும் எனவே அருகே இருந்தால் ஒன்று நீங்கள் அதை விரைவாகப் பெறலாம் டேப்பைப் படிக்கும் ஹெட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்தால் பின்னர் அந்த குறிப்பிட்ட இடத்தை அடைய அதிக நேரம் எடுக்கும் நிச்சயமாக இந்த ரேம் மற்றும் ரோம் ஆகியவற்றில் ஸ்டேடிக் ரேம் என அழைக்கப்படும் ரேம் போன்ற துணைப்பிரிவுகள் உள்ளன இது ரெஃப்ரெஷ்ஷிங் தேவையில்லை மற்றொன்று டைனமிக் ரேம் ஆகும் இது அவ்வப்போது ரெஃப்ரெஷ்ஷிங் தேவைப்படுகிறது ஒவ்வொன்றும் உங்களுக்குத் தெரியும் பலங்கள் மற்றும் பலவீனங்களைக் கொண்டுள்ளது இதேபோல் ROM இல் நமக்கு PROM கிடைத்துள்ளது அதேப்போல் EPROM கிடைத்துள்ளது அந்த அனைத்து வகைகளும் அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் எடுத்துக்கொள்வோம் எனவே இவை இரண்டு முக்கிய வகைகள் அதைத தவிர நிச்சயமாக ஒரு மெமரி பிளாக்கில் முகவரி அட்ரஸ் லைன்கள் இருக்கும் என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் எனவே நீங்கள் இங்கே என்ன பார்க்கிறீர்கள் இது ஒரு ரேம் பிரதிநிதி ரேம் பிளாக் அட்ரஸ் லைன்ஸ் இவை மெமரியின் ஒரு இருப்பிடத்தை லொகேஷனை குறிக்கின்றன எனவே 2 பிட் அட்ரஸ் லைன்கள் இருந்தால் Aனாட் மற்றும் A1 என்று பின்னர் 2 பவர் 2 மெமரியில் இதுபோன்ற 4 இடங்களை சரியாக அட்ரஸ் செய்யலாம் அதில் நீங்கள் டேட்டா ரைட் செய்யலாம் எனவே டேட்டா n பிட் என்றால் அது 1 பிட் டேட்டா 4 பிட் டேட்டா 8 பிட் டேட்டா மற்றும் வேறாக இருக்கலாம் எனவே இது டேட்டா இன் மற்றும் இது டேட்டா அவுட் இது ரேண்டம் ஆக்ஸஸ் மெமரி என்பதால் ரீட் ரைட் யூசர் என்டில் சாத்தியமாகும் பின்னர் ரீட் ரைட் எனேபில் என்ற வடிவத்தில் கன்ட்ரோல் இன்புட்ஸ் உள்ளன எனவே சில நேரங்களில் இந்த மூன்று அல்லது கன்ட்ரோல் இன்புட்ஸ்களை இரண்டாகப் பிரிக்கலாம் மற்றும் பின்னர் அவுட்புட்டை அந்த இரண்டு இன்புட்களிலிருந்தும் உருவாக்க முடியும் எனவே அந்தத் ஸ்கீம்களை நாம் சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் எனேபில் என்றால் இந்த குறிப்பிட்ட ரேம் பிளாக் ஆக்சஸ் செய்யப்படுகிறது அதற்காக நீங்கள் இங்கு காணும் தொடர்புடைய அட்ரஸ் இதுவாகும் பின்னர் நீங்கள் ரீட் ஆபரேஷன் என்று கூறும்போது எழுதுவதைத் ரைட் தடுக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஏற்கனவே ஸ்டோர் செய்து வைத்திருப்பதை படித்து வருகிறீர்கள் நீங்கள் ரைட் என்று சொல்லும்போது தற்போதைய வேல்யு திருத்தம் எழுதுகிறீர்கள் எனவே நீங்கள் புதிய தகவல்களை எழுதுகிறீர்கள் எனவே பழைய தகவல்கள் அழிந்துவிடும் பின்னர் நீங்கள் மீண்டும் படிக்கத் தொடங்குவதன் மூலம் ரீட் செய்யலாம் எனவே இவை உங்களுக்குத் தெரிந்த ஸ்டாண்டர்ட் ரீட் ரைட் எனேபில் இந்த கண்ட்ரோல் இன்புட்ஸ்கள் நீங்கள் அதை ROM க்கு எடுத்துச் செல்லும்போது அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு எனேபில் இருப்பதைக் காண்போம் அது எனேபில் செய்யப்படும்போதெல்லாம் இது நீங்கள் ரீட் மட்டுமே செய்கிறீர்கள் மற்றும் டெவலப்பர் தரப்பிலிருந்து மட்டுமே ஏற்கனவே அதில் எழுதப்பட்டுள்ளது அதை நாம் பல முறை ரீட் செய்ய முடியும் இதேபோல் நீங்கள் எங்கிருந்து ரீட் செய்தாலும் இந்த அட்ரஸ் லைன்ஸ் அவற்றை நிர்நியக்கிறது மற்றொரு சப்டிவிஷன் இருக்கக்கூடும் பிட் ஆர்கனைஸ்ட் அல்லது வர்ட் ஆர்கனைஸ்ட் எனவே ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் லொகேஷனில் ஒரு பிட் தகவல் மட்டுமே இருந்தால் மெமரி அவ்வாறு ஆர்கனைஸ் செய்யப்பட்டால் அது பிட் ஆர்கனைஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது அந்த லொகேஷனில் பிட்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் ஒரு பிட் குரூப் இருந்தால் அது வர்ட் ஆர்கனைஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது வர்டின் அளவு பொறுத்து நீங்கள் 4 பிட் 8 பிட் 16 பிட் 32 உங்கள் தேவையைப் பொறுத்து பிட் அல்லது பல அது தெளிவாக உள்ளது எனவே மெமரியை நாம் பரவலாக வரையறுக்கும் வழிகள் இவை மேலும் சப்டிவிஷன்களை பிறகு பார்ப்போம் இப்போது நான் சொன்னது போல் கன்ட்ரோல் வழிமுறைகள் காண்போம் எனவே இங்கே நாம் ஒரு குறிப்பிட்ட மெமரி பிளாக் காண்கிறோம் இது மிகவும் எளிமையான மெமரி பிளாக் இது இன்புட் சிஎஸ் மற்றும் ரீட் ஸ்ட்ரோக் ரைட் கன்ட்ரோல் கொண்டுள்ளது எனவே ரீட் செய்ய ஆர் மற்றும் ரைட் செய்ய டபிள்யூ ரைட் காம்ப்ளிமென்ட் ஆகும் எனவே அடிப்படையில் அது 1 ஆக இருந்தால் ரீட் செயல்பாடு நடக்கும் அது 0 ஆக இருந்தால் ரைட் செயல்பாடு நடக்கும் எனவே 2 இன்புட்கள் 1 ஆகவும் சிஎஸ் என்றால் சிப் செலக்ட் என்றும் பார் என்றால் அது 0 எனில் இந்த சிப் செலக்ட் செய்யப்படுகிறது அது 1 ஆக இருந்தால் இந்த சிப் செலக்ட் செய்யப்படாது இது மெமரி யூனிட் மற்றும் பிசிக்கல் மெமரி செல்கள் உள்ளன அதைப் பற்றி நாம் பின்னர் படிப்போம் குறிப்பிட்ட செல் சில அட்ரஸ் பிட்களால் அட்ரஸ் செய்யப்படுகிறது அதற்காக சில அட்ரஸ் டிகோடர் உள்ளது இதை நாம் பின்னர் எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த சிப் செலக்ட் செய்யப்பட்டதும் அட்ரஸ் லைன்ஸ் மெமரியின் பிசிகல் லோகாஷனில் இருப்பிடத்தின் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்டுகின்றன என்பதை நாம் அறிவோம் பின்னர் இரண்டு ஆபரேஷன்கள் சாத்தியமாகும் ஒன்று ரீட் ஆபரேஷன் மற்றொன்று ரைட் ஆபரேஷன் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இந்த மெமரி பிளாக்கிற்கு தனி இன்புட் மற்றும் அவுட்புட் கிடைத்துள்ளன என்பதைக் காட்டுகிறோம் எனவே இது ஐ என்பது இன்புட் என்பதைக் குறிக்கிறது பெரும்பாலும் IO என்று நாம் கூறுகிறோம் ஐ இன்புட் மற்றும் ஓ என்றால் அவுட் புட் எனவே இந்த கண்ட்ரோல் லாஜிக் ஒரு ரைட் சிக்னலை அல்லது ரீட் சிக்னலை உருவாக்குகிறது எனவே அது இருக்கும்போதெல்லாம் இது ஒரு ட்ரை ஸ்டேட்டட் பஃபர் எனவே அது செயல்படுத்தப்படாவிட்டால் அது 0 என்றால் எனவே இந்த அவுட் புட் ஹை இம்பெடன்ஸ் ஆக இருக்கும் எனவே அடிப்படையில் இந்த இன்புட் அவுட்புட்டிற்குப் போவதில்லை எனவே இது தொடர்புடையதாக இல்லை அது 1 ஆக இருக்கும்போதெல்லாம் இந்த ஐ நாட் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குச் செல்லும் அதன் லோகேஷன் I1 அதன் லோகேஷன் I2 அதன் லோகேஷன் மற்றும் I3 தொடர்புடைய லோகேஷன் எனவே இவை தனித்தனியாக உள்ளன இந்த 4 உங்களுக்கு இன்புட் லைன்ஸ் நம்முடைய ரீட் ஆபரேஷனுக்கு எனவே அந்த நேரத்தில் நிச்சயமாக ரைட் இருக்கக்கூடாது ஏனென்றால் பிறகு உங்களுக்குத் தெரியும் அது எல்லாவற்றையும் மிக்ஸ் செய்து விடும் எனவே அந்த நேரத்தில் எழுதுதல் ரைட் நடக்காது எனவே ஏற்கனவே ஸ்டோர் செய்யப்பட்டவை எதுவாக இருந்தாலும் மெமரியை அட்றஸ்ஸில் லொகேஷனில் சிப் செலக்ட் எனேபில் செய்யப்பட்டால் பின்னர் அங்கு எதுவாக இருந்தாலும் எனவே இது 1 ஆக இருக்கும் பின்னர் அது அவுட்ல்புட்டிற்கு செல்லும் இல்லையெனில் அது ட்ரை ஸ்டேட்டட் ஹை இம்பெடன்ஸ் ஸ்டேட்டிலேயே இருக்கும் இது தனி இன்புட் மற்றும் அவுட்புட் கொண்ட ஒரு எளிய அமைப்பு இந்த கண்ட்ரோல் லாஜிக்கை எப்படி உருவாக்குவது என்று காணலாம் எனவே சிஎஸ் 0 என்றால் ஆர் 0 என்றால் ஆர் 0 என்றால் நீங்கள் ரீட் ஆப்பரேஷன் செய்யவில்லை ரைட் ஆப்பரேஷன் செய்கிறீர்கள் WR 1 ஆக இருக்க வேண்டும் மற்றும் RD 0 இருக்க வேண்டும் மற்றும் சிப் செலக்ட் 0 எனேபில்ட் ஆக இருக்கும் இந்த R 1 அதாவது இப்போது நீங்கள் ரீட் ஆப்பரேஷன் செய்கிறீர்கள் WR 0 ஆகவும் RD 1 ஆகவும் இருக்க வேண்டும் சிப் செலக்ட் 1 ஆக இருக்கும்போது அது செலக்ட் செய்யப்படவில்லை இந்த மெமரி சிப் இந்த பிளாக் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அது 0 அல்லது 1 ஆக இருந்தாலும் ரீட் ரைட் 0 ஆக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் அதை தொடர்புடைய பூலியன் எக்ஸ்ப்ரேஷனாக மாற்றினால் இது உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்ப்ரேஷன் எனவே W மற்றும் R பார் அதே எனவே அவற்றில் ஒன்றை நாம் பயன்படுத்தலாம் பின்னர் நீங்கள் அதை தொடர்புடைய டிஜிட்டல் லாஜிக் பிளாக்கிற்கு ட்ரான்ஸ்லேட் செய்தால் இதுதான் உங்களுக்குக் கிடைக்கும் மிகவும் எளிமையானது சிஎஸ் பிரைம் மற்றும் இது W ஆகப் போகிறது இது ஆர் பார் மற்றும் இது சிஎஸ் பிரைம் ஆர் இப்போது இந்த இன்புட் மற்றும் அவுட்புட் தனித்தனியாக இல்லாத மெமரி பிளாக்ஸ் மெமரி ஐசி காணலாம் அவை பொதுவானவையாகவும் இருக்கலாம் எனவே நீங்கள் ஒரு ரீட் ஆப்பரேஷன் செய்யும்போது நீங்கள் ரைட் ஆப்பரேஷன் செய்யவில்லை மற்றும் நீங்கள் ரைட் ஆபரேஷன் செய்யும்போது ரீட் ஆப்பரேஷன் செய்வதில்லை எனவே இது பொதுவான இன்புட் மற்றும் அவுட்புட் லைன் வைத்துக் கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது எனவே இது ஒரு ஏற்பாடாகும் இங்கே நீங்கள் காணக்கூடியது இன்புட் மற்றும் அவுட் புட் பொதுவானது எனவே முந்தைய ஏற்பாட்டில் இது வெளியே சென்று கொண்டிருந்தது இது ஒரு தனி அவுட்புட் இதுதான் நாம் பார்த்தது இப்போது நாம் என்ன செய்கிறோம் இது பயன்படுத்தப்படும்போது இந்த இன்புட் பிளாக்குகள் பயன்படுத்தப்படுவதில்லை எனவே நாம் இங்கே ஐ லைன் உடன் இணைக்கிறோம் இந்த கண்ட்ரோல் லாஜிக் அப்படியே உள்ளது இதற்காக நீங்கள் ரைட் ஆபரேஷன் செய்யும்போது இது 0 ஆக உள்ளது இது ட்ரைஸ்டேட் செய்யப்பட்டுள்ளது எனவே இது வெறி ஹை இம்பிடேன்ஸ் எனவே எழுதப்படும் இன்புட் டேட்டாவை எப்படியும் இது பாதிக்காது எனவே பொதுவான IO கான்பிகரேஷனில் இதைத்தான் நாம் பயன்படுத்தலாம் எனவே மெமரி ஐசி கள் உள்ளன சில எடுத்துக்காட்டுகள் 2114 2115 2147 இவை அனைத்தும் பிஜேடி அடிப்படையிலான மெமரி ஐசிக்கள் என்பதை நான் உங்களுக்குக் காட்ட முடியும் நாம் விவாதித்ததை போல அவைகள் பொதுவான அல்லது தனிப்பட்ட வகையான ஏற்பாட்டைப் பெற்றுள்ளது இந்த அமைப்பு 1 கே க்ராஸ் 4 இதன் பொருள் என்ன அந்த 1000 லொகேஷன்கள் பிசிகல் லொகேஷன்கள் உள்ளன இந்த 1000 லோக்கேஷன்களை இன்வோக் செய்ய 1000 1 கே டிஜிட்டல் லாஜிக் அல்லது டிஜிட்டல் பைனரி அரித்மெடிக்கில் 1 கே என்பது 1024 ஐ குறிக்கிறது எனவே எத்தனை அட்ரஸ் பிட்கள் தேவைப்படும் எனவே லாக் 1024 டு தி பேஸ் 2 எனவே 10 அட்ரஸ் பிட்கள் தேவைப்படும் எனவே இந்த குறிப்பிட்ட ஐ சி மெமரியின் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்ட உங்களுக்கு 10 முகவரி பிட்கள் இருக்கும் அதில் எத்தனை ஒவ்வொரு இடத்திலும் எத்தனை பிட்கள் ஸ்டோர் செய்யபடுகிறது 4 பிட்கள் ஸ்டோர் செய்யப்படுகிறது இது வர்ட் ஆர்கனைஸ்ட் மற்றும் இவை இவை இன்புட் மற்றும் அவுட்புட் இந்த ரைடிங் இது பொதுவானது இவை அனைத்தும் இரண்டு கண்ட்ரோல் லாஜிக் சிஎஸ் மற்றும் ஆர் ரீட் ஸ்ட்ரோக் ரைட் பார் ஆகியவற்றைப் பயன்படுத்துகின்றன இப்போது நாம் விவாதித்த ஒன்று இப்போது இதைப் பற்றி பார்ப்போம் 2115 இது 1K மீண்டும் பிட் ஆர்கனைஸ்ட் ஆனால் ஒவ்வொரு லோகேஷனிலும் 1 பிட் மட்டுமே ஸ்டோர் செய்யப்பட்டுள்ளது இந்த கேசில் இன்புட் மற்றும் அவுட்புட் தனித்தனியாக உள்ளது மற்றும் 6168 இது CMOS அடிப்படையிலான மெமரி ஐசி எனவே இரண்டையும் நாம் பார்ப்போம் பிஜேடி அடிப்படையிலான மெமரி செல் மற்றும் சிமாஸ் அடிப்படையிலான மெமரி செல் சிறிது நேரம் கழித்து அடுத்தடுத்த வகுப்புகளில் நான் சொல்கிறேன் எனவே இது 4 கே கிராஸ் 4 மற்றும் இதுவும் பொதுவாக பெற்றுள்ளது மற்ற மெமரி ஐ க்கள் உள்ளன அதில் நான் விவாதிக்கும் போது கண்ட்ரோல் இன்புட்ஸ் 2 க்கு பதிலாக 3 கண்ட்ரோல் இன்புட்கள் சிப் செலக்ட் எழுதுவதற்கு ரைட் எனேபில் ரீடிங் செய்வதற்கு அவுட் புட் எனேபில் எனவே இந்த வகையான மூன்று வகையான கண்ட்ரோல் இன்புட்கள் உள்ளன எனவே இது போன்ற ஒரு எடுத்துக்காட்டு இது சிமாஸ் அடிப்படையிலான ஐசி மற்றும் இது அதற்கேற்ப மெமரி சைஸ் மற்றும் இது போன்ற கேஸ்களில் இந்த முறையில் தான் லாஜிக் உருவாக்கப்படுகிறது இப்போது இந்த அட்ரெஸ்சிங் மெமரி எனவே இப்போது நாம் விவாதித்தவை ஒரு மெமரி பிளாக்கில் அது எப்படி இருக்கும் என்பதைக் காட்சிப்படுத்த முயற்சித்தால் இது அது போன்ற ஒரு எடுத்துக்காட்டு இங்கே இது அட்ரஸ் டிகோடராகும் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் 4 அட்ரஸ் பிட்கள் வருகின்றன அது டிகோட் செய்யப்படுகிறது எனவே 16 லைன்கள் ஜெனேரேட் செய்யப்படுகிறது எனவே இவை 16 லைன்கள் 1 2 முதல் 16 வரை எனவே நீங்கள் இந்த மெமரி பிளாக்கைப் பார்க்கிறீர்கள் என்றால் இது மெமரி பிளாக் எனவே இவை உருவாக்கப்படும் 16 லைன்கள் இது ரோ டிகோடரிலிருந்து வருகிறது எனவே 1 2 3 4 உள்ளன எனவே இவை டிகோடிங் டிகோட் செய்யப்பட்ட அவுட் புட் பின்னர் இது மெமரி எனவே டிகோடருக்குப் பிறகு மெமரிக்கு இதுபோன்ற 16 லைன்கள் மற்றும் ஒவ்வொரு லோகேஷனிலும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் இதுபோன்ற நான்கு பிட்கள் இருக்கும் எனவே இவை நீங்கள் காணக்கூடிய நான்கு செல்கள் இதைப் பற்றி மேலும் அடுத்த வகுப்பில் இந்த செல்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதையும் அவை எவ்வாறு என்பதையும் விவாதிப்போம் இது கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது எனவே நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒன்றை அட்ரெஸ் செய்யும்போது மற்றவைகள் அட்ரெஸ் செய்யப்படாது எனவே இந்த செல்லில் என்ன இன்பர்மேஷன் இருந்தாலும் இது ஒரு பக்கம் இது மற்றொரு பக்கம் இரண்டும் இங்கு வருகிறது எனவே இந்த அமைப்பு சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் பின்னர் அதைப் படிக்கிறோம் ரீடிங் செயல்பாட்டின் போது நாம் ரீட் செய்யும் போது நாம் அதை எழுத முயற்சிக்கும்போது தகவல் இன்பர்மேஷன் இங்கிருந்து இது வழியாக செல்லின் வேல்யுவை மாற்றும் ரீட் ஆபரேஷனின் போது இன்பர்மேஷன் இங்கிருந்து வரும் இது வழியாக முதல் லோகேஷனாக இருந்தால் பிற லொகேஷன்கள் ட்ரை ஸ்டேட் செய்யப்பட்டிருக்கும் அவை பங்களிக்காது இதேபோல் அடுத்த லொகேஷனும் அட்ரஸ் செய்யப்படுகிறது அப்படியே இது எனவே ரீட் ஆபெரஷனுக்கு இன்பர்மேஷன் இங்கிருந்து வரும் மேலும் ரைட் ஆபரஷனுக்கு இன்பர்மேஷன் செல்லும் இல்லையெனில் அது ட்ரை ஸ்டேட் செய்யப்படும் எனவே இது பிட் 1 பிட் 2 பிட் 3 பிட் 4 இக்கு ஆகும் எனவே இது வர்ட் ஆர்கனைஸ்ட் இது வரும் டேட்டா மற்றும் இது வெளியே செல்லும் டேட்டா மற்றும் இது ஒரு பிரக்டிகல் ஐசி ஐசி 7489 முடிந்தால் நீங்கள் அதைக் கொண்டு லேபில் வொர்க் செய்யலாம் இது 16 க்ராஸ் 4 எனவே இதுபோன்ற 16 லொகேஷன்கள் மற்றும் 4 என்றால் ஒவ்வொரு லோகேஷனிலும் 4 பிட்கள் 64 பிட் ரேம் எனவே இங்கே நீங்கள் காணும் இந்த CE முந்தைய விவாதத்தில் சிப் எனேபில் அல்லது சிப் செலக்ட் எனவே ஐசி டேட்டா ஷீட்டில் நீங்கள் பார்த்தால் அது மெமரி எனேபில் என எழுதப்பட்டிருப்பதைக் காணலாம் எனவே ரைட் எனேபில் இது ரீட் இன்வெர்ஸ் இது நாம் ஏற்கனவே பார்த்தது மற்றொன்று இந்த குறிப்பிட்ட டியாக்ராமில் நீங்கள் காணும் மற்ற விஷயம் டேட்டா இன் I1 I2 I3 I4 டேட்டா ஷீட்டில் உள்ள தொடர்புடைய விஷயம் D1 டி 2 டி 3 டி 4 இது தொடர்புடைய அவுட் புட் இந்த டியாக்ராமில் பைனல் அவுட் புட் டி 1 பார் டி 2 பார் முதலியன இது க்யூ 1 பார் க்யூ 2 பார் ஆகியவற்றுடன் ஒத்திருக்கிறது பின்னர் நீங்கள் இந்த மேப்பிங்கை செய்யலாம் இந்த வகையான அட்ரெஸ்ஸிங்கில் அட்ரெஸ் பிட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் இந்த ரோ டிகோடர் மூலம் லொகேஷன்கள் ஆக்செஸ் செய்யப்படுகிறது எனவே இது லீனியர் அட்ரெஸ்ஸிங் என்றும் அழைக்கப்படுகிறது அதற்கு மாறாக மேட்ரிக்ஸ் அட்ரெஸ்ஸிங் என்று அழைக்கப்படும் மற்றொரு வகையான அட்ரெஸ்ஸிங்கை காண்போம் அங்கு நாம் என்ன செய்கிறோம் இதில் ஒரு குறிப்பிட்ட லொகேஷன் ஆக்செஸ் செய்யப்படுகிறது ரோ டிகோடர் மற்றும் காலம் டிகோடர் வழியாக இது உண்மையில் எவ்வாறு இயங்குகிறது எனவே முதலில் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் பின்னர் இந்த குறிப்பிட்ட பிளாக்கிற்கு வருவோம் இது 16 லைன்ஸ் முந்தைய ஸ்லைடில் 7489 எடுத்துக்காட்டு எனவே ரோ டிகோடருக்குப் பிறகு மெமரிக்கு செல்லும் 16 லைன்கள் இவை இது மெமரி பிளாக் எனவே இது 16 கிராஸ் 1 என்று சொல்லலாம் இது 16 கிராஸ் 4 ஆகவும் இருக்கலாம் இது உள்ளது ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்ப்பது என்ன ஒவ்வொரு லோகேஷனிலும் இதுபோன்ற ஒன்று இருந்தால் இதுபோன்ற ஒரு பிட் நீங்கள் அட்ரெஸ் செய்ய முயற்சிக்கிறீர்கள் எனவே இங்கே 4 ரோஸ் 4 ரோஸ் அங்கே அந்த கிராஸ் பாய்ண்டில் 1 பிட் ஸ்டோர் செய்ய முடியும் எனவே இது இப்போது 2 டைமேன்ஷனல் ப்ளேன் மற்றும் நீங்கள் 4 பிட் ஸ்டோர் செய்ய விரும்பினால் எனவே அது z டைரேக்ஷனில் வரும் இது x மற்றும் இது y எனில் அது z திசையில் இருக்கும் எனவே இதுபோன்ற 4 செல்கள் வைக்கப்படும் அல்லது அது ஒரு பிட் என்றால் அது இங்கே இருக்கும் எனவே இதுபோன்ற எத்தனை விஷயங்கள் தேவைப்படும் இது 4 லைன் மற்றும் இது 4 லைன் எனவே மெமரிக்கு செல்லும் 16 லைன்ளுக்கு பதிலாக மெமரிக்கு 8 லைன்கள் எனவே இது மேட்ரிக்ஸ் அடிப்படையிலான அட்ரெஸ்ஸிங்கின் பயன் மற்றும் அட்வான்ஸ்ட் மெமரி சிப்களில் மேட்ரிக்ஸ் அடிப்படையிலான அட்ரெஸ்ஸிங் பயன்படுத்துவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே பொதுவாக நீங்கள் இதைப் ஜெனரலைஸ் செய்ய விரும்பினால் க்ராஸ் பாய்ண்ட்ஸ்களில் மெமரி செல் இருக்கும் பொதுமைப்படுத்த இது ஒரு ஸ்குயர் ஏற்பாடாக இருந்தால் அதாவது நீங்கள் நம்பர் ஆப் ரோசை சமமாகப் டிவைட் செய்தால் மெமரிக்கு செல்லும் ரோக்களின் எண்ணிக்கை மிகக் குறைவாக இருக்கும் எனவே மொத்தம் 2 பவர் B லைன்களுக்கு பாதி இங்கே இருக்கும் பாதி அங்கே இருக்கும் ஆனால் சிப்புக்கு செல்லும் இந்த அட்ரெஸ்ஸின் எண்ணிக்கை B பை 2 இங்கும் B பை 2 அங்கும் டோடல் B எப்போதுமே நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக நாம் தவிர்க்க முடியாது சரி ஆனால் மெமரி பிசிகல் பிளாக்கிற்கு செல்லும் வழி அங்கு வெவ்வேறு வகையான ஏற்பாடுகள் இருக்கும் இப்போது சில கண்ட்ரோல் இன்புட்களை பார்ப்போம் நாம் புரிந்துக்கொண்டது ஒரு மெமரி செல் உள்ளது அதில் டேட்டா எழுதப்படுகிறது அல்லது அதிலிருந்து படிக்க முயற்சிக்கிறோம் எனவே ஒரு மெமரி ரீட் சைக்கிள் எப்படி இருக்கும் எனவே இந்த டைமிங் டியாக்ரம் பேஸ்ட் புரிதல் இருந்தால் அத்தகைய ஒரு சைக்கிளை இங்கே பார்க்கிறோம் எனவே இங்கே இது ஹை இது லோ இது ஹை எனவே நாம் ரீட் ஆபேரஷன் செய்ய முயற்சிக்கிறோம் மேலும் நாம் மெமரி அட்ரஸ் தருகிறோம் எந்த பிசிகல்லொகேஷனில் இருந்து ரீட் செய்ய வேண்டுமோ அதற்கான வேலிட் அட்ரஸ் மற்றும் சிப் செலக்ட் எனேபில் செய்யப்படுகிறது சிப் செலக்ட் ஹை என்றால் அது டிஸ்ஏபில் செய்யப்பட்டுள்ளது எனவே இது லோவாக செல்கிறது என்றால் அது எனேபில் செய்யப்படுகிறது பின்னர் நாம் ரீட் செய்யும் வேலிட் டேட்டா சிறிது நேரம் கழித்து வருகிறது எனவே இவை மெமரி ரீட் ஆபெரஷனுடன் தொடர்புடைய சில டிலேக்கள் அட்ரெஸ் வேலிட் ஆன பிறகு வேலிட் டேட்டா வருவதற்கு நேரம் வழங்கப்பட வேண்டும் எனவே இது ஆக்சஸ் டைம் என்று அழைக்கப்படுகிறது இது உங்களுக்குத் தெரிந்த மிக முக்கியமான பெராமீட்டர் ஆகும் டேட்டா ஷீட்டில் மற்றும் பிற விஷயங்கள் அத்தகைய சில மதிப்பு வழங்கப்பட்டிருப்பதைக் காணலாம் இது சிப் செலக்ட் செய்யப்பட்டதிலிருந்து வேலிட் டேட்டா வரும் வரை எனவே இது சிப் செலக்ட் ஆக்சஸ் என்றும் மற்ற முக்கியமான பெராமீட்டர் இந்த ஹோல்டிங் டைம் அது வேலிட் அட்ரஸ் ரிமூவ் செய்யப்பட்ட பின்பும் அவுட் புட் வேலிட் ஆக இருக்கும் நேரம் எனவே முகவரி மாற்றப்பட்ட பின்னரும் கூட இது ஹோல்டிங் நேரம் என்பதை நீங்கள் காணலாம் மற்றும் ஒப்பிடுகையில் இது சிப் செலக்ட் தொடர்பாக செய்யப்பட்டால் அது சிப் செலக்ட் ஹோல்ட் டைம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு மெமரி ரீட் சைக்கிள் அதன் பிறகு மற்றொரு முகவரி தரலாம் மற்றும் அதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச நேரம் இந்த மெமரி ரீட் செயல்பாட்டின் ஸ்பீடை டிபைன் செய்கிறது மற்றும் பொதுவாக இது 100 நானோ செகண்ட் ஆர்டரில் இருக்கும் எனவே இந்த பெராமீட்டர்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் டேட்டா ஷீட்டில் பார்த்தால் 13 நானோ செகண்ட் இருக்கும் அல்லது இதுபோன்ற வெவ்வேறு விஷயங்களுக்கு வெவ்வேறு மதிப்புகள் இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அதைப் பார்த்தால் அது 100 நானோ செகண்ட்கள் வருகிறது உங்களுக்குத் தெரியும் வேகமான மெமரி என்றால் இந்த வேல்யு சிறியதாகக் இருக்கும் ஸ்லோவான மெமரி என்றால் இந்த வேல்யு அதிகாமாக இருக்கும் எனவே இது ஒரு மெமரி ரீட் சைக்கிள் என்றால் அதனுடன் தொடர்புடைய மெமரி ரைட் சைக்கிளும் இருக்கும் எனவே மெமரி ரைட் சைக்கிளின் போது நடக்கும் நிகழ்வுகளின் வரிசை என்ன எனவே நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் முதலில் அட்ரஸ் கொடுக்கப்படுகிறது வேலிட் அட்ரஸ் வைக்கப்பட்டுள்ளது அதில் ரைட் செய்யப்பட வேண்டும் பின்னர் அந்த குறிப்பிட்ட சிப் செலக்ட் செய்யப்படுகிறது ஏனெனில் அந்த அட்ரஸ் வேறு ஒரு சிப்பிற்கு ஆனதாகவும் இருக்கலாம் அது குறிப்பிட்ட சிப்பிற்கானதா இல்லையா என்று பின்னர் ரைட் ஆபேரஷன் எனவே இந்த குறிப்பிட்ட கண்ட்ரோல் இன்புட் லோ ஆகிறது அதாவது ரைட் செய்யப்பட வேண்டும் எழுதுவது செய்யப்பட வேண்டும் சிறிது நேரம் கழித்து சரியான டேட்டா கிடைக்கும் பின்னர் இந்த ரைட் டிஸ்ஏபில் செய்யப்படுகிறது அடுத்து இந்த சிப் செலக்ட் டிஸ்ஏபில் செய்யப்படுகிறது மற்றும் சிறிது நேரம் கழித்து டேட்டா கிடைக்காமல் போகிறது எனவே இது வேலிட் டேட்டா இது உண்மையில் நீங்கள் மெமரி லொகேஷனில் இருந்து தகவல்களைப் படிக்கிறீர்கள் ரீட் சைக்கிளைப் போலவே இந்த முக்கியமான சில பெராமீட்டர்கள் இருக்கின்றன எனவே இது ஒரு முகவரியிலிருந்து அடுத்த வேலிட் அட்ரஸ் வரை முழுமையாக ரைட் சைக்கிள் டைம் மீண்டும் தேவைப்படும் குறைந்தபட்ச நேரம் பொதுவாக அது 100 நானோ செகண்ட்ஸ் வரிசையில் இருக்கும் இந்த வேலிட் அட்ரஸ் இடத்திற்கும் ரைட் எனேபிலுக்கும் இடையில் இருக்கும் குறைந்தபட்ச நேரம் இது உங்கள் செட்டப் டைம் எனவே இவை வேறு சில முக்கியமான பெராமீட்டர்கள் எனவே இந்த நேரம் இதில் ரைட் எனேபில் வேலிட் ஆகவும் டேட்டா ரைட் டைம் ஓவர்லேப் ஆகும் எனவே இது ரைட் டிஸ்ஏபில் ஆவதற்கு முன் இன்புட் ஸ்டேபிள் ஆக இருக்க வேண்டிய மினிமம் டைம் எனவே இதற்கு தேவையான குறைந்தபட்ச நேரம் இதுதான் அதற்கு பிறகு வேலிட் டேட்டா கிடைக்கும் அது ஸ்டேபிள் ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த ரைட் எனேபில் இயக்கம் ஸ்டேபிள் ஆக இருக்க வேண்டும் பின்னர் டேட்டா ஹோல்ட் டைம் வரும் எனவே டேட்டா ஹோல்ட் டைம் என்பது ரைட் டிஸ்ஏபில் ஆன பிறகு டேட்டா வேலிட் ஆக இருக்க வேண்டிய மினிமம் டைம் இதேபோல் இந்த அட்ரஸ் ஹோல்ட் டைம் இந்த ரைட் டிஸ்ஏபில் ஆன பிறகு அட்ரஸ் வேலிட் ஆக இருக்க வேண்டிய டைம் எனவே இவை மெமரி ரீட் மற்றும் ரைட் ஆபரேஷனுடன் இணைந்த சில முக்கியமான நேர பெராமீட்டர்கள் எனவே இதன் மூலம் இன்றடக்ஷனின் முடிவிற்கு வருகிறோம் மிகச் சுருக்கமாகக் செமி கண்டக்டர் மெமரி சிப்ஸ் முதன்மையாக இரண்டு வகைகளைக் கொண்டவை என்பதை கண்டோம் ரேம் மற்றும் ரோம் இரண்டும் உண்மையில் ரேண்டம் ஆக்சஸ் அதில் ஆக்சஸ் டைம் என்பது மெமரி செல்களின் பிசிகல் லொகேஷனில் இருந்து இன்டிபென்டென்ட் ஆக இருக்கும் மற்றும் மெமரிக்கான இன்புட் அவுட் புட் டேட்டா லைன்கள் தனித்தனியாகவோ அல்லது பொதுவானதாகவோ இருக்கலாம் மற்றும் மெமரி அட்ரெஸ்சிங் லீனியராகவோ அல்லது மட்ரிக்ஸ் பேஸ்ட் ஆகவோ இருக்கலாம் மற்றும் நிச்சயமாக மேட்ரிக்ஸ் அடிப்படையிலானதற்கு ஒரு செல்லை லோகேட் செய்ய இன்புட் லைன்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சமாக இருக்கலாம் மேலும் இது ஸ்குயர் மேட்ரிக்ஸுக்கு குறைந்தபட்சம் ஆக இருக்கும் மற்றும் மெமரி ரீட் அண்ட் ரைட் சைக்கிளில் கண்ட்ரோல் சிக்னல்கள் அட்ரஸ் டேட்டா ஆகியவற்றின் தோற்ற வரிசை முக்கியமானது மற்றும் பல்வேறு பிரிவுகளுக்கு குறைந்தபட்ச அனுமதிக்கக்கூடிய நேரங்கள் உள்ளன மற்றும் ஒட்டுமொத்தமாக நாம் எவ்வளவு விரைவாக மெமரியை ரீட் செய்யலாம் அல்லது ரைட் செய்யலாம் என்பதற்கான மதிப்பீட்டை அளிக்கிறது